இந்த NPTEL உரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று ஆன்டெனா மின்னோட்டத்தின் எண்ணியல் மதிப்பீட்டினைக் காணலாம் இதற்கு முன்பு வயர் ஆன்டெனாக்களில் டைபோல்களுக்கு மின்னோட்ட பகிர்வானது சைன் வரிசையில் இருக்கும் என்று பார்த்தோம் ஏனெனில் நாம் டைபோல்களுக்கு மையத்தின் வழியாக பீட் செய்தால் கடத்துகின்ற மின்னோட்டம் இருமுனைகளிலும் பூஜ்யம் ஆகிறது ஆனால் பீட் புள்ளியில் அவை உச்சத்தில் இருக்கும் ஆகவே இது சைனுசாய்டல் ஆகும் மக்கள் சோதனைகளின் மூலமும் கண்டறிகின்றனர் மற்ற வழிமுறைகளில் இவை முழுமையான சைனுசாய்டல் அல்ல முதல் வரைபடம் லேம்டா வகுத்தல் 2 டைபோலுக்கானது மேலும் இது மெல்லிய டைபோல் ஏனெனில் பொதுவாக டைபோல்களின் ஆரம் லேம்டாவில் மிகச் சிறியதாக இருக்கும் இங்கு x அச்சானது மையத்திலிருந்து உள்ள தூரம் அதாவது இதுவே மையப் புள்ளி இது மேல் புள்ளி இதில் மின்னோட்டப் பகிர்வானது இரண்டு போல்களிலும் சமச்சீராக உள்ளது இதில் சைனுசாய்டல் என்பது சிகப்பு நிறத்தில் வரையப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் இதே போன்று இருப்பதில்லை இது மையத்தில் உச்சத்தைப் பெறவில்லை ஏனெனில் உச்சம் வேறிடத்தில் உள்ளது இதை நாம் எக்ஸ்பொனன்சியல் எனலாம் ஆனால் இது எக்ஸ்பொனன்சியலும் அல்ல சில மாறுபாடுகள் உள்ளன இப்போது டைபோலின் உள்ளீட்டு இம்பிடன்சைக் கண்டுபிடித்தால் மின்னோட்டம் சீராக இருக்காது இப்போது பீட் புள்ளியில் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் என்ன இதனை மின்னழுத்தத்தை மின்னோட்டத்தால் வகுத்து கண்டுபிடிக்கலாம் மின்னோட்டம் வித்தியாசப்பட்டால் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்பது கடினம் சைனுசாய்டல் பகிர்வுக்கு நியர் பீல்ட் விளைவு வேறானது இரண்டாவது வரைபடம் லேம்டா டைபோல் சம்பந்தமானது அதாவது முழு வேவ் டைபோல் ஆகும் மீண்டும் நீங்கள் இது மெல்லியதாக இருப்பதைக் காணலாம் இங்கும் சைனுசாய்டலில் உச்சம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது வேறு புள்ளியில் உள்ளது இதில் முக்கியமானது என்னவெனில் மையத்தின் பீட் என்பது சைனுசாய்டல் மின்னோட்ட பகிர்வில் மையத்தில் பூஜ்யமாக உள்ளது எனவே உள்ளீட்டு இம்பிடன்ஸ் என்பது இன்பினிட்டி ஆகிறது எந்த டைபோலும் நமக்கு இன்பைனைட் இம்பிடன்ஸ் தருவதில்லை ஆனால் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்பது 73 ஓம் ஆகும் ஆனால் உண்மையான பகிர்வு பூஜ்யமாகாது இப்போது உண்மையான மின்னோட்டப் பகிர்வை எப்படிக் கண்டுபிடிப்பது இதை நாம் விவாதிப்போம் ஆகவே இன்றைய தலைப்பானது டைபோல் மின்னோட்டத்தின் எண்ணியல் மதிப்பீடு ஆகும் நம்மிடம் டைபோல் இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் இதற்கு முந்தைய விவாதத்தில் டைபோலின் பைனைட் ஆரத்தைப் புறக்கணித்துவிட்டோம் ஆனால் நாம் டைபோல் செய்ய வேண்டுமானால் அது ஒரு உருளையாக இருக்கும் எனவே எந்த நடைமுறை உருளையும் பைனைட் ஆரத்தைப் பெற்றிருக்கும் நாம் அதை சிறியதாகக் கொள்ளலாம் ஆனால் அதன் பொருளானது மேற்பரப்பில் மின்னோட்டம் இருக்கும் ஆகவே மின்னோட்டம் பகிரப்பட்டுள்ளது முழுமையான கடத்தியினால் டைபோல் செய்யப்பட்டிருந்தால் மின்னோட்டம் சுற்றளவில் இருக்கும் ஆகவே எப்பொழுதும் மையத்தின் வழியாகவே மின்னோட்டம் செல்வதில்லை மற்றொன்று பீட் புள்ளியில் சிறிய இடைவெளி உள்ளது இதை நாம் கருத்தில் கொள்வதில்லை ஏனெனில் டைபோலின் மையமும் மையத்தில் உள்ளது ஆனால் உண்மையில் டைபோலின் மையமானது டெல்டா மேலே மற்றும் டெல்டா கீழே உள்ளது எனவே டைபோல் இதைப் போன்றது இதில் இடைவெளி இருக்கும் இந்த இடைவெளியில் நாம் மின்னழுத்த ஜெனரேட்டருக்காக ஒரு பீட் அளிக்கிறோம் இந்த இடைவெளியை நாம் டெல்டா என்று அழைக்கலாம் எனவே மையப்புள்ளியிலிருந்து இந்த மேல் பகுதிக்கு ½ அதாவது மேல் போல் என்பது ½ ஆகும் அதே போன்று அடிப்புறத்திலும் ஒரு ½ நாம் சைனுசாய்டலில் az என்பதை I0 சைன் kl வகுத்தல் 2 மைனஸ் z எனலாம் இது '0' மற்றும் ½ இடைவெளிக்குள் உள்ள சமன்பாடு அடிப்புறத்தில் இது I0 சைன் kl வகுத்தல் 2 ஆகும் இது ½ மற்றும் '0' க்கு இடையே அமைந்துள்ளது இன்று மைய பீட் மற்றும் பைனைட் விட்டத்திற்கு எப்படி உள்ளது என்று பார்ப்போம் சைனுசாய்டல் இருப்பதாகக் கூறினாலும் அது முற்றிலும் உண்மையல்ல எனவே ரேடியேஷன் பாங்கு மற்றும் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் சரியாக வேண்டுமெனில் சர்க்குயூட் மேட்சிங் இருக்க வேண்டும் என்பது உண்மையாகும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இரண்டு உத்திகள் உள்ளன அவற்றை இப்போது பார்க்கலாம் முதலாவதை அறிவியலாளர் ஹாலன் கண்டுபிடித்தார் ஆகையால் இது ஹாலன்'ஸ் பார்முலேஷன் Hallen's formulation என்று அழைக்கப்படுகிறது இது மின்னோட்டப் பகிர்வு அல்ல நமக்கு இப்போது மின்னோட்டம் என்னவென்று தெரியாது எனவே அதை இப்போது தீர்மானிக்கலாம் நாம் ஹாலன்'ஸ் பார்முலேஷன் அதிகமாக உபயோகிக்கப்படுகின்ற உத்தியை எழுதலாம் இதற்கு முன்பு ஐடேரேட்டிவ் உத்திகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் எண்ணியல் கணக்கீட்டின் முன்னேற்றத்தால் நாம் மிகவும் பொருத்தமான மின்னோட்ட பகிர்வு தீர்வுகளை அல்லது மின்னோட்டத்தை தீர்மானித்தலை அல்லது கதிர்வீச்சின் தீர்வுகளை மொமென்ட் வழிமுறை மூலம் அதாவது இன்டகரல் சமன்பாட்டின் மூலம் நாம் காணலாம் எனவே இந்த ஹாலன்'ஸ் பார்முலேஷன் சில அனுமானங்களைக் கொண்டது முதலாவது இந்த கதிர்வீசும் கட்டமைப்பு வரையறுக்கப்பட்ட ஆரம் உடையது பொதுவாக நாம் விட்டம் 0 05வை விட அதிகமாக எடுத்துக் கொள்வோம் பிறகு இந்த டைபோல் நீளமானது இதில் 1 என்பது a ஐ விடப் பெரியது இது மிகவும் பெரியதல்ல இது அனைத்திற்கும் பொருந்தும் உண்மையில் நமக்கு 'a' என்பது லேம்டாவை விட மிகச் சிறியதாக வேண்டும் நடைமுறையிலான உருளை நம்மிடம் இருந்தால் என்ன நடக்கிறது அதில் மின்னோட்டம் பக்கவாட்டில் உருளையின் மேல் பகுதி மற்றும் அடிப்புறத்தில் உள்ளது ஆனால் இந்த அனுமானங்களில் நாம் அந்த சிறிய இடைவெளியை விட்டுவிட்டோம் ஆகவே மின்னோட்டம் உருளையின் மேற்பரப்பில் உள்ளது இடைவெளியில் இல்லை இப்போது பவுண்டரி கண்டிஷன்களை இடுவோம் பவுண்டரி கண்டிஷன்கள் என்னென்ன பவுண்டரி கண்டிஷன்களுக்கு இவை முழுமையான கடத்தியால் உருவாக்கப்பட்டது ஆகவே முதல் பவுண்டரி கண்டிஷன் என்பது உருளையின் மேற்பரப்பில் மொத்த தொடுநிலை மின்புலம் என்பது பூஜ்யம் இது இடைவெளியில் உண்மை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாம் பவுண்டரி கண்டிஷன் மின்னோட்டமானது இறுதிப் புள்ளிகளில் பூஜ்யம் ஆகிறது இவை இரண்டு பவுண்டரி கண்டிஷன்களையும் நாம் செயலாக்குகிறோம் ஹாலன்'ஸ் பார்முலேஷன் என்றால் என்ன நாம் முன்பே பார்த்தது போல இது முழுமையான கடத்தி ஆகவே மின்னோட்டம் மட்டுமே உள்ளது என எடுத்துக் கொள்கிறோம் நாம் M என்பதை பூஜ்யம் என எடுத்துக் கொள்கிறோம் மின்னோட்ட அடர்த்தி J என்பதை Jz என்று எழுதலாம் இப்போது ஹாலன்'ஸ் பார்முலேஷன் இங்கு மட்டுமே மின்னோட்டம் செல்கிறது என்று சொல்கிறது இது சமச்சீரான கட்டமைப்பாக இருப்பதால் இவற்றை கூட்டினால் நமக்கு அச்சில் உள்ள மின்னோட்டம் கிடைக்கும் ஆகவே என்னிடம் இது இருப்பின் மின்புலம் EA என்பதைக் கண்டறியலாம் இதில் A என்பது காந்த வெக்டார் திறனில் இருந்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதற்கான தீர்வில் EA என்பது மைனஸ் j ஒமேகா A மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் கிராஸ் A ஆகும் உருளையின் மேற்பரப்பில் செலுத்தப்பட்ட மின்புலம் பூஜ்யம் ஏனெனில் நாம் எந்த மின்புலத்தையும் செலுத்தவில்லை இது வெக்டார் திறன் சம்பந்தப்பட்ட வகையீட்டு சமன்பாடுகளைக் கொண்டது இவற்றை பலமுறை நாம் பார்த்துவிட்டோம் நாம் இந்த சமன்பாட்டினைத் தீர்க்க வேண்டும்

நமக்கு வெக்டார் திறன் தெரிந்திருந்தால் J என்பதை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் z ல் Jz என்பது சமச்சீரானது அல்லது z அதாவது Jzz என்பது Jz z என்பதற்குச் சமம் ஏனெனில் கட்டமைப்பில் எக்சைடேஷன் என்பது சமச்சீரானது ஆகவே இவை பைபோலார் எக்சைடேஷன் ஆகும் இதிலிருந்து z ல் Az என்பதும் சமச்சீரானது அதாவது Azz என்பது Az z க்குச் சமம் ஒரு தீர்வு உள்ளது ஏனெனில் Az என்பது வகையீட்டு சமன்பாட்டைக் கொண்டுள்ளது Az என்பது மைனஸ் j மியு எப்சிலான் A1 ஒன் கோசைன் மற்றும் இது சமச்சீர் என்பதற்காக இதையும் இங்கே இடலாம் இந்த பகுதி k என்பதனால் வருகிறது இதில் A1 B1 என்பன தெரியாதவை அவை பவுண்டரி கண்டிஷனில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டிய மாறிலிகள் அதை நாம் செய்ய முடியும் நாம் இதன் தீர்வுக்குப் பிறகு வருவோம் இப்போது இதை மதிப்பீடு செய்வோம் இந்த இடைவெளியைக் கவனியுங்கள் இதுதான் இதன் கட்டமைப்பு இந்த இடைவெளியில் செலுத்தப்பட்ட மின்னோட்டம் Vi ஆகும் இதன் வகையீட்டு சமன்பாடு டெல் ஸ்கொயர் Az கூட்டல் டெல் z ஸ்கொயர் கூட்டல் k ஸ்கொயர் Az என்பது d என்பதற்குச் சமம் ஏனெனில் இங்கு k ஸ்கொயர் Az என்பது ஒன்று மட்டுமே உள்ளது இதை நாம் j ஒமேகா மியு எப்சிலான் EA என்பதில் இடலாம் இது இடைவெளியில் உள்ளது இப்போது இந்த இடைவெளிக்கு அனைத்தையும் இன்டகரெட் செய்யலாம் இது மைனஸ் டெல்டா வகுத்தல் 2 முதல் டெல்டா வகுத்தல் 2 ஸ்கொயர் Az dz ஸ்கொயர் கூட்டல் k ஸ்கொயர் Az dz என்பது மைனஸ் டெல்டா வகுத்தல் 2 முதல் டெல்டா வகுத்தல் 2 j ஒமேகா மியு எப்சிலான் EA dz ஆகும் இப்போது இன்டகரெட் செய்கையில் இவையெல்லாம் மாறிலிகள் இதை இப்படி எழுதலாம் வலது பக்கத்தில் j ஒமேகா மியு எப்சிலான் மைனஸ் டெல்டா வகுத்தல் 2 முதல் டெல்டா வகுத்தல் 2EA dz இதில் j ஒமேகா மியு எப்சிலான் என்பது E டாட் dl என்பது லைன் இன்டகரல் மைனஸ் Vi ஆகும் இப்போது LHS ஐ பார்ப்போம் இதனை இண்டகரெட் செய்தால் டெல் ஸ்கொயர் Az டெல் z ஸ்கொயர் கூட்டல் k ஸ்கொயர் Az dz டெல்டா வகுத்தல் 2 முதல் டெல்டா வகுத்தல் 2 ஆகும் இப்போது லிமிட் z என்பது '0'வை நோக்கி இதில் முதலில் உள்ள டெல் Az டெல் z ஒன் இன்டகரேஷன் கூட்டல் k ஸ்கொயர் மைனஸ் டெல்டா வகுத்தல் 2 முதல் டெல்டா வகுத்தல் 2 Az dz இப்போது Az என்பதற்கு சமன்பாடு உள்ளது இது டெல் Az என்பதை இண்டகரெட் செய்தால் இது லிமிட் z என்பது 0 வில் j மியு எப்சிலான் k A1 சைன் kz மைனஸ் B1 காஸ் kz ஆகிறது இது j k எப்சிலான் ஆகும் இதை நீங்களே செய்யலாம் நானும் எழுதுகிறேன் இப்போது லிமிட்டை இட்டால் இது மைனஸ் j k மியு எப்சிலான் 2 B1 ஆகிறது இதுவே நமது RHS மற்றும் LHS RHS ல் மைனஸ் j ஒமேகா மியு எப்சிலான் 2 B1 m மைனஸ் j ஒமேகா மியு எப்சிலான் Vi ஆகும் B1 என்பது Vi வகுத்தல் 2 எனவே நம்மிடம் B1 மற்றும் A1 உள்ளது இது முதல் பவுண்டரி கண்டிஷனுக்கானது இரண்டாம் பவுண்டரி கண்டிஷனை நாம் இட்டால் BC2 இந்த Izz என்பது கூட்டல் கழித்தல் ½ ஆகும் இதிலிருந்து A என்பதைக் கண்டறியலாம் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக் கொண்டு A1 B1 என்பதைப் பெறலாம் இப்போது நம்மிடம் A உள்ளது இங்கு A மற்றும் Iz இடையிலான இண்டகரல் தொடர்புடைய சமன்பாடுகளை நாம் முன்பே கண்டோம் இதில் நேரியல் மின்னோட்டம் மட்டும் இருந்தால் பிறகு இது காண்டூர் இண்டகரல் Izxyz e ன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dl ஆகும் நம்மிடம் உள்ள A என்பது மைனஸ் j ரூட் மியு எப்சிலான் A1 காஸ் k z கூட்டல் B1 சைன் k z ஆகும் இதை சமன்படுத்தினால் 12 முதல் 12 Iz e ன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R 4 பை dz என்பது மைனஸ் j வகுத்தல் η A1 காஸ் kz கூட்டல் B1 சைன் kz ஆகும் இப்போது A1 B1 என்பது நமக்குத் தெரியும் Iz என்பதைக் கண்டறிய வேண்டும் இதில் இண்டகரேஷன் இருப்பதால் இவை இண்டகரல் சமன்பாடுகள் ஆகும் இது இண்டகரல் பார்முலேஷன் எனப்படுகிறது இவை இண்டகரலின் இண்டகரன்ட் என்று அழைக்கப்படுகின்றன இதுவே எந்த இண்டகரலுக்குமான வரையறையானது தெரியாத காரணிகள் இண்டகரலின் இண்டகரன்ட்டாக இருப்பது ஆகும் இந்த சமன்பாடு ஹாலன்'ஸ் சமன்பாடு எனப்படுகிறது இது பிரபலமான சமன்பாடு இந்த இண்டகரல் சமன்பாட்டை தீர்த்தால் நமக்கு மின்னோட்ட பகிர்வு கிடைக்கும் இதன் தீர்வை பிறகு பார்க்கலாம் இப்போது மற்றொரு பார்முலேஷன் பற்றி பார்க்கலாம் அது சில நன்மைகளைக் கொண்டுள்ளது இதை மொமென்ட் வழிமுறையில் தீர்க்க விரும்பினால் இதை இன்வேர்ஸ் செய்ய வேண்டும் ஏனெனில் இதில் A1 என்பது தெரியாது அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது வெக்டார் திறனின் கூறு உடையது இங்கு A மற்றும் A1 என்பவை தெரியாதவை இப்போது இன்வேர்சன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்பதை நாம் பின்பு பார்ப்போம் இந்த பார்முலேஷனில் மின்னழுத்த ஜெனரேட்டர் வேகங்கள் ஆகியவற்றைப் பகுப்பாய்வு செய்ய முடியாது ஏனென்றால் இவை இருப்பதாக அனுமானங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் மற்றொரு இண்டகரல் சமன்பாடு பார்முலேஷன் அதாவது போக்லின்க்டன்'ஸ் Pocklington's பார்முலேஷன் என்பது உள்ளது இப்போது போக்லின்க்டன்'ஸ் இண்டகரல் சமன்பாடு பார்முலேஷன் பற்றிப் பார்க்கலாம் நம்மிடம் அதே உருளைகள் உள்ளன இங்கு மின்னோட்ட அடர்த்தி மேற்பரப்பில் உள்ளது ஆகவே மின்னோட்ட அடர்த்தி Jz மேற்பரப்பில் உள்ளது என்பது முதல் அனுமானம் இந்த kz என்பது மேற்பரப்பு மின்னோட்ட அடர்த்தி இது சுற்றளவில் சீராக உள்ளது மேலும் Iz என்பது புள்ளி z ல் 2 பை a kzz ஆகும் இங்கு இது சுற்றளவில் சீராக இருப்பதாகக் கூறப்பட்டுள்ளது இதில் மூன்றாவது அனுமானமும் உள்ளது இங்கு ஸ்கேட்டர்டு புலங்கள் உள்ளன அது Ez ஆகும் இது கம்பியில் மின்னோட்டம் செல்வதால் உருவாகிறது இந்த Jz என்பது மேற்பரப்பில் உள்ளது ஆனால் ஹாலன்'ஸ் அது சுற்றளவில் உள்ள மின்னோட்டம் என்கிறது அதற்கு சமமான அச்சின் மின்னோட்டத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் அது புலங்களில் சிதறுகிறது அதற்கு சமமான மின்னோட்டத்தை நாம் Ez எனக் கொள்வோம் இது உருளையின் அச்சில் காணப்படுவதாக எடுத்துக் கொள்வோம் நாம் மின்னோட்டம் சுற்றளவில் பகிரப்படுகிறது என்று கூறவில்லை ஆனால் அதற்கு சமமானதை எடுத்துக் கொள்கிறோம் இது சீரானதாகும் இந்த அச்சில் உள்ள மின்னோட்டம் என்ன ஏனெனில் இது சமச்சீரானது மற்றும் ஸ்கேட்டர்டு இப்போது மீண்டும் M என்பது பூஜ்யம் என்கிறோம் இது காந்த மின்னோட்டம் மற்றும் மின்னோட்ட அடர்த்தி என்பது az Jz ஆகும் இது ஹாலன்'ஸ் போன்றதே எனவே நாம் இந்த சமன்பாடு டெல் ஸ்கொயர் Az கூட்டல் டெல் z ஸ்கொயர் கூட்டல் k ஸ்கொயர் Az என்பது j ஒமேகா மியு எப்சிலான் Ez ஆகும் இப்போது ஹாலன்'ஸ் சமன்பாட்டில் இது இடைவெளி தவிர மற்றவற்றில் பூஜ்யம் என்று பார்த்தோம் ஆனால் இங்கு ஸ்கேட்டர்டு புலங்களும் உள்ளன வெளிப்படையாக எந்த புலமும் இடைவெளியில் செலுத்தப்படவில்லை இதற்கு நாம் முன்பு போல தீர்வு கண்டுபிடிக்கலாம் ஆகவே நாம் நேரடியாக போக்லின்க்டன்'ஸ் பார்முலேஷனுக்குச் செல்வோம் எனவே இறுதியாக இதை ½ Iz என எழுதலாம் இதற்கு முன்பே பார்த்தது போல இதிலிருந்து ஒரு பொதுவான தீர்வு கிடைக்கிறது இந்த வகையீட்டு சமன்பாட்டின் தீர்வு இதுவே இப்போது நமது அனுமானங்களுக்கு ஏற்ப எழுதுவதானால் இது டெல் ஸ்கொயர் டெல் z ஸ்கொயர் கூட்டல் k ஸ்கொயர் e ன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் 4 பை R dz என்பது j ஒமேகா எப்சிலான் Ez என்பதாகிறது இது Z திசையிலானது இப்போது Ez என்பது என்ன உருளையின் மேற்பரப்பில் மொத்த தொடுநிலை மின் புலம் பூஜ்யம் என்பதை நாம் அறிவோம் இவை இரண்டும் ஒன்றுதான் என்பதால் நாம் Ez sz கூட்டல் Ez iz என்பது '0' எனலாம் மேலும் Ez iz என்பதும் பூஜ்யம் எனவே Ez sz என்பது மைனஸ் Ez iz ஆகும் எனவே இதனை மைனஸ் j ஒமேகா எப்சிலான் Ez iz எனலாம் மேலும் R என்பது உருளையின் அச்சுக்களைக் கொண்டு rho ஸ்கொயர் கூட்டல் j மைனஸ் z ஸ்கொயர் ஆகும் இந்த பார்முலேஷன் போக்லின்க்டன்'ஸ் இண்டகரல் சமன்பாடு பார்முலேஷன் என அழைக்கப்படுகிறது இது முன்பு பார்த்தது போன்ற இண்டகரல் சமன்பாடு ஆகும் இதில் தெரிந்த மற்றும் தெரியாத பகுதிகள் உள்ளன நாம் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் இது ஹாலன்'ஸ் மற்றும் போக்லின்க்டன்'ஸ் இரண்டின் இண்டகரல் சமன்பாடு ஆகும் இதற்கு பல உத்திகள் இருக்கின்றன இருப்பினும் பரவலாக கணினியில் உபயோகப்படுத்துகின்ற மொமென்ட் வழிமுறையை நாம் அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் அதற்குப் பிறகு இதற்குத் தீர்வு காண்பது பற்றிப் பார்க்கலாம்